மீண்டும் வரவேற்கிறோம் இன்று நாம் தலைவர்கள் மேலாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் என பொறியாளர்களின் அமர்வை தொடர்வோம் முந்தைய பாடத்தில் தலைவர்கள் மற்றும் மேலாளர்களாக பொறியாளர்களின் பங்கு பற்றி நாம் கற்றுக்கொண்டோம் இன்று நாம் ஆலோசகர்களாக பொறியாளர்களின் பங்கில் கவனம் செலுத்தப் போகிறோம் மேலும் அடுத்த விரிவுரைகளில் தார்மீக விழுமியங்கள் மற்றும் தார்மீகத் தலைவர் மற்றும் பொறியியலாளர்கள் தார்மீகத் தலைவர்கள் யார் என்பதில் கவனம் செலுத்தப் போகிறோம் எனவே முந்தைய வகுப்பில் தலைவர்கள் மற்றும் ஆலோசகர்கள் ஒரு பொறியாளரின் பங்கு தலைவர்கள் மற்றும் ஆலோசகர்களைப் பற்றி பேசும்போது மேலாளர்களாக பொறியாளர்களின் பங்கு பற்றி நாம் விவாதித்தோம் மேலும் பெரும்பாலும் அவர்கள் சில நிறுவனங்களின் ஊழியர்கள் என்று நாம் கருதுகிறோம் மேலும் அவர்களின் நிறுவனப் பாத்திரத்தின் ஒரு பகுதியாக அவர்கள் கீழ்படிந்தவர்களை மறைமுகமாக நிர்வகித்தல் அல்லது உயர் அதிகாரிகளுக்குப் புகாரளிப்பது போன்ற சில பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்தச் சமயங்களில் வேலை சம்பந்தமாக மக்கள் நிர்வாகத்தைப் பொறுத்தமட்டில் அமைப்பின் தட்பவெப்பநிலை மற்றும் அவர்கள் அதை எப்படிச் சமாளிக்கப் போகிறார்கள் என்று பல சங்கடங்களைச் சந்திக்க நேரிடலாம் இன்று நாம் முக்கியமாக ஆலோசகர்களாக பொறியாளர்களின் பங்கில் கவனம் செலுத்தப் போகிறோம் எனவே நாம் ஆலோசகர்களைப் பற்றி பேசும்போது கன்சல்டிங் இன்ஜினியர்கள் என்பது தனியார் நடைமுறையில் இருக்கும் பொறியாளர்கள் எனவே அவர்கள் எந்த நிறுவனத்திலும் ஊழியர்கள் இல்லை அவர்கள் தனியார் நடைமுறையில் உள்ளனர் மேலும் அவர்களுக்கு கட்டணம் செலுத்தப்படுகிறது அவர்கள் ஈடுசெய்யப்பட்டால் அவர்கள் பெறும் கட்டணங்கள் அவர்கள் செய்யாத சேவைகளுக்கு கட்டணம் வரும் ஆனால் அது சம்பள வடிவில் இல்லை மேலும் அவர்கள் சம்பளம் பெறும் பணியாளர்கள் அல்ல என்பதால் முடிவெடுக்க அவர்களுக்கு அதிக சுதந்திரம் இருப்பதையும் நாம் காண்கிறோம் எனவே நாம் விவாதிக்கும் மேலாளர்கள் மற்றும் பொறியாளர்களிடமிருந்து முதன்மை வேறுபாடு அவர்கள் இருப்பது போன்றது தனியார் நடைமுறையில் அவர்கள் முடிவெடுக்கும் அதிக சுதந்திரத்தை வழங்கும் அமைப்பின் நேரடி பணியாளர்கள் அல்ல எனவே ஆலோசனைகள் பொதுவாக இருக்கும் பகுதிகளில் கவனம் செலுத்துவோம் இவை விளம்பரம் போட்டி ஏலம் தற்செயல்கள் மற்றும் சர்ச்சைகளைத் தீர்ப்பது போன்றவை ஆகும் எனவே விளம்பரத்தில் தொடங்கி ஒவ்வொன்றாக விவாதிப்போம் விளம்பரத்தில் என்ன நடக்கிறது சில கார்ப்பரேட் இன்ஜினியர்களில் சிலர் கார்ப்பரேட் விற்பனையில் தங்களின் அனுபவங்களின் காரணமாக விளம்பரத்தில் ஈடுபட்டுள்ளனர் எனவே அனைத்து தொழில்நுட்ப விவரங்களும் தயாரிப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதா அல்லது விளம்பர பிரச்சாரங்கள் மூலம் அது உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உள்ளது எனவே அது ஏன் முக்கியமானது ஏனெனில் விளம்பரத்தில் அது இறுதிப் பயனர் பயனாளிகளுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறது மற்றும் அந்த இணைப்பு எவ்வாறு உருவாக்கப்படுகிறது மற்றும் தகவல்தொடர்பு எவ்வாறு செய்யப்படுகிறது என்பது நிறுவனத்தின் மீது இறுதி பயனர்களின் நம்பிக்கையை உருவாக்குகிறது மற்றும் அது தயாரிப்பு ஆகும் எனவே தயாரிப்புகளில் அல்லது விளம்பரப் பிரச்சாரங்கள் மூலம் தெரிவிக்கப்படும் தொழில்நுட்ப விவரங்கள் அனைத்தும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை பொறியாளர்கள் உறுதி செய்வது மிகவும் முக்கியம் எனவே ஒரு சாதாரண நபர் இந்த விவரங்களின் துல்லியத்தை மதிப்பிடும் நிலையில் இருக்க முடியாது எனவே பொறியாளர்களின் தார்மீக மற்றும் நெறிமுறைப் பொறுப்பானது நுகர்வோர் புரிந்துகொள்ளும் வகையில் தகவல்தொடர்பு மிகவும் எளிதான முறையில் செய்யப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தயாரிப்பில் குறிப்பிட்டுள்ள ஒன்றைச் சொன்னால் நுகர்வோருக்கு தொழில்நுட்ப நிபுணத்துவம் மற்றும் தொழில்நுட்ப வாசகங்களைப் புரிந்துகொள்வதற்கான நேரடி அறிவு இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் எனவே இறுதிப் பயனர்கள் புரிந்துகொள்ளும் வகையில் தயாரிப்பின் குணங்களை மிக எளிதாக விளக்குவது பொறியாளர்களின் பொறுப்பாகும் எந்த இடத்திலும் ஏமாற்றும் விளம்பரம் செய்யப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று எனவே எப்படி நீங்கள் ஏமாற்றும் விளம்பரங்களைப் பற்றி பேசும்போது ஏமாற்றும் விளம்பரம் அல்லது அது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஏமாற்றும் விளம்பரங்களைப் பற்றி பேசும் போதெல்லாம் அது ஒரு நடைமுறையாகும் அங்கு நாம் ஒரு முடிவை எடுக்க மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கிறோம் அல்லது நிறுவனத்தின் இறுதி பயனரை அவர்கள் நம்பும் இறுதி பயனரின் நம்பிக்கையுடன் விளையாட முயற்சிக்கிறோம் அப்படியானால் நாம் புரிந்து கொண்டால் எப்படி ஏமாற்றும் விளம்பரங்கள் செய்யப்படுகின்றன எனவே உங்கள் தயாரிப்புகளில் சில குணங்கள் இல்லாத சில விஷயங்களைப் பற்றி அப்பட்டமான பொய்களைச் சொல்வது போன்ற சில செயல்முறைகள் உள்ளன ஆனால் உங்கள் அல்லது நீங்கள் வடிவமைத்த சில விஷயங்கள் வழங்கப் போவதில்லை ஆனால் நீங்கள் அதைக் கோர முயற்சிக்கிறீர்கள் அரை உண்மைகள் மூலம் மொத்த பாதையை வெளிப்படுத்தாதது உங்கள் வடிவமைப்பின் விலையில் இல்லாத நன்மைகளை மட்டுமே எடுத்துக்காட்டுகிறது மேலும் தவறான பரிந்துரைகளை வழங்குவதன் மூலம் தயாரிப்புகளைப் பயன்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்துகள் போன்றவை ஆகும் எனவே மீண்டும் சில மாற்று வழிகளை வழங்குவது அல்லது வேலை செய்யாமல் போகலாம் நீங்கள் சொல்வது போல் இருக்கும் பாதி உண்மையை மறைத்து அது போன்ற நேர்மறையான பகுதியில் மட்டுமே கவனம் செலுத்தலாம் ஆனால் நீங்கள் நீங்கள் கவனம் செலுத்தவில்லை அல்லது உங்கள் தயாரிப்புகளின் எதிர்மறையான பகுதியைப் பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை எனவே தெளிவின்மையை உருவாக்குவதன் மூலம் இறுதிப் பயனர்களுக்கு என்ன வேண்டும் என்பது குறித்து உங்களுக்குத் தெளிவாகத் தெரியாவிட்டால் உங்கள் தயாரிப்பு என்ன வழங்கப் போகிறது என்பது குறித்து உங்களுக்குத் தெளிவாகத் தெரியாவிட்டால் பல சமயங்களில் என்ன நடக்கும் என்பது பயனர்களின் மனதில் விளம்பரம் போன்ற தெளிவின்மை உருவாக்கப்படுகிறது தயாரிப்பின் நன்மைகளைப் பற்றிய அவர்களின் புரிதலின் அளவை அடிப்படையாகக் கொண்டு அவற்றை நாம் சிந்தித்து அர்த்தப்படுத்துவோம் எனவே தெளிவின்மையை உருவாக்குவது ஏமாற்றும் விளம்பரத்தின் குணங்களில் ஒன்றாகும் எனவே நனவின் சப்லிமினல் கையாளுதலின் மூலம் நீங்கள் ஒரு விளம்பரத்திலிருந்து சில நேர்மறைத் தூண்டுதல்களை ஆழ்நிலை மட்டத்தில் ஏற்படுத்துகிறீர்கள் அல்லது உங்கள் மற்ற போட்டியாளர்களைப் பற்றி சில எதிர்மறையான பரிந்துரைகளை நீங்கள் அனுப்பியுள்ளீர்கள் அது உணர்வு மட்டத்தில் முடிவெடுப்பதை பாதிக்கலாம் இது தயாரிப்புக்கு எதிராக செல்லலாம் எனவே ஏமாற்றும் விளம்பரங்களைச் செய்யக்கூடிய சில வழிகள் இவையாகும் எனவே நாம் விவாதிக்கும்போது என்ன நடக்கிறது என்றால் தயாரிப்பின் நேர்மறையான அம்சத்தை முன்னிலைப்படுத்துவதில் பொதுவாக கவனம் செலுத்துவதைப் போலவே பல சந்தர்ப்பங்களில் எதிர்மறையான அம்சங்கள் மறைக்கப்படுகின்றன அல்லது விளையாடப்படுகின்றன எனவே ஆனால் அவை தயாரிப்புக்கு செல்ல வேண்டுமா அல்லது தயாரிப்புக்கு செல்லாமல் இருப்பதற்கான ஒரு நனவான தேர்வு செய்யும் முன் நுகர்வோர் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான புள்ளிகள் இவையாகும் எனவே சந்தையாளர்கலுக்குள் பல முறை என்ன நடக்கிறது எனவே அவர்கள் தயாரிப்பின் எதிர்மறையான தாக்கத்தை மறைக்க கடுமையாக முயற்சி செய்கிறார்கள் ஆனால் பொறியாளர்கள் மற்றும் மேலாளர்கள் மற்றும் விளம்பர ஆலோசகர்கள் போன்றவர்கள் சரியான தகவல் நுகர்வோரை சரியான நேரத்தில் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் இல்லையெனில் இது நீண்ட கால அபாயகரமான சுகாதார விளைவுகள் மற்றும் பிற பாதுகாப்பு சிக்கல்களைக் கொண்டிருக்கலாம் மற்றொரு முக்கியமான விஷயம் போட்டி ஏலம் பற்றியது இது கருத்து வேற்றுமை போன்றது எனவே பல ஆண்டுகளில் என்ன நடக்கிறது பொறியாளர்கள் போட்டி ஏலத்தில் இருந்து தடை செய்யப்பட்டுள்ளனர் இது செயல்பாட்டு தொழில்நுட்ப மற்றும் நிதி ஏலங்களைச் சமர்ப்பிப்பதன் மூலம் வேலைக்கான ஏலத்தை விரும்புகிறது எனவே அவர்கள் போட்டி ஏலத்தில் கட்டுப்படுத்தப்பட்டனர் ஏனென்றால் பொறியாளர்கள் இருப்பதால் தொழிலில் நிபுணர்களாக அவர்கள் சரியான மதிப்பீடுகளைச் செய்வதற்கு சாதாரண மனிதர்களை விட சிறந்த நிலையில் இருந்தனர் மற்றும் பல நேரங்களில் உள்நாட்டில் இருப்பது முக்கியம் அவர்கள் மிகக் குறைந்த ஏலத்தை எடுப்பது எளிதாக இருந்தது எனவே கருத்து வேற்றுமையாக இருக்கலாம் எனவே போட்டி ஏலத்தில் பங்கேற்கும் எந்தவொரு போட்டி ஏலத்தையும் செய்வதிலிருந்து அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டனர் ஆனால் இப்போது அவர்கள் மற்றவர்களுக்கு ஏலம் எடுக்க உதவுவதில் ஆலோசகர்களின் பங்கை வகிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் இதனால் அவர்கள் பொதுவாக நேரடியாக ஏலம் எடுக்க மாட்டார்கள் ஆனால் அங்கு அவர்களின் ஞானம் மற்றும் தொழில் பற்றிய அறிவு அதை ஏலம் எடுக்கும் நபருக்கு தயாரிப்புகள் பற்றிய அறிவு ஆகியவற்றைப் பயன்படுத்தி ஆலோசகர்களாக செயல்படுகிறோம் எனவே இது ஒரு பகுதி ஆலோசகர்கள் முக்கிய பங்கு வகிக்கும் மற்றொரு முக்கியமான பகுதி தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வாடிக்கையாளர் தேவைகள் ஆலோசகர் பொறியாளர்கள் வாடிக்கையாளர்களின் பாதுகாப்புத் தேவைகளைக் கவனித்துக் கொள்ள வேண்டிய கடமையில் உள்ளனர் எனவே திட்டங்களை மட்டும் வடிவமைப்பதில் இது மிகவும் முக்கியமானது எனவே இது ஏன் முக்கியமானது ஏனென்றால் பொறியாளர்களுக்கு இறுதிப் பொருளின் மீது எந்தக் கட்டுப்பாடும் இல்லை என்பதும் வடிவமைப்பில் அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதும் நாம் புரிந்து கொண்டால் திட்ட ஆலோசகர் பொறியாளர்கள் ஏதாவது ஒன்றை வடிவமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளனர் ஏனெனில் அவர்களுக்கு கட்டுமானத்தில் மேற்பார்வைப் பங்கு இல்லை எனவே வேறு யாரோ வழங்கிய வடிவமைப்பை செயல்படுத்துவதில் உள்ள சிரமங்கள் மற்றும் மேற்பார்வைக்கு கிடைக்காததால் அவை சில நேரங்களில் சிக்கலாக இருக்கும் எனவே வடிவமைப்பை யாரேனும் வழங்கினால் அந்த நபர் அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான சில யோசனைகள் அதற்குத் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும் எனவே இந்த வடிவமைப்பு மட்டுமே சிக்கலாக இருக்கலாம் ஏனெனில் யாரோ ஒருவர் வடிவமைக்கிறார் மற்றவர் செயல்படுத்துகிறார் எனவே வடிவமைக்கும் நபர் விவாதம் அல்லது குறுக்கு சரிபார்ப்பு போன்றவற்றிற்கு கிடைக்காமல் இருக்கலாம் அல்லது கிடைக்காமல் போகலாம் பார்க்க அது எப்படி கட்டப்பட வேண்டும் என்று அவர் நினைத்தார் அது உண்மையில் அந்த வழியில் கட்டப்பட்டதா நீங்கள் பரிந்துரைத்த பயன்பாடு அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதில் சரியான பயன் உள்ளதா எனவே இந்த 3 உண்மைகளுக்கு இடையே வேறு யாரோ ஒருவர் இருப்பது போல் எந்த தொடர்பும் இல்லை இந்த 3 உண்மைகளுக்கு இடையில் வேறு யாரோ வடிவமைத்ததைப் போல எந்த தொடர்பும் இல்லை வேறு யாரோ அந்த வடிவமைப்பைப் பார்த்து ஏதாவது செய்து செயல்படுத்த முயற்சிக்கிறார்கள் எனவே பொறியாளர்கள் போன்ற இந்த 2 பேருக்கும் இடையே எப்போதும் அறிவு இடைவெளி இருக்கலாம் எனவே இந்த இடைவெளி இருப்பதால் அல்லது பொருத்தமின்மை ஏற்படக்கூடும் என்பதால் திட்டங்கள் செயல்படுத்தப்படும்போது ஆன்சைட் ஆய்வுக்கு ஒரு வடிவமைப்பாளர் இருப்பது மிகவும் முக்கியம் எனவே லூப் ஹோல்களைக் குறைக்க இது உதவும் மேலும் இவை பாதுகாப்புச் சிக்கல்களின் போது இருக்கலாம் வாடிக்கையாளரின் மற்ற தேவைகளை கவனித்துக் கொள்ள முயற்சிக்கவும் ஆலோசகர் பொறியாளர்களின் மற்றொரு முக்கிய பங்கு பொறியாளர்கள் நிபுணர்களாகவும் சாட்சிகளாகவும் மற்றும் ஆலோசகர்களாகவும் இருக்கலாம் எனவே இது போன்ற மக்கள் அதிக வளங்கள் மனிதவளத்துடன் ஈடுபடும் ஒரு வேலை என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் எனவே அது நடக்கலாம் அல்லது நடக்காமல் போகலாம் ஆனால் சில விபத்துகள் நடந்திருக்கலாம் அல்லது யாரேனும் சட்டவிரோதமாக வழக்குப் பதிவு செய்திருக்கலாம் போன்ற சூழ்நிலைகள் உள்ளன பொறியாளர்களிடம் இருப்பது போல் நமக்கு கள அறிவு இல்லாமல் இருக்கலாம் என்பதால் மேலும் எப்படி தொடரலாம் என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அவர்கள் சாட்சிகளாகவும் ஆலோசகர்களாகவும் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் எனவே நிபுணத்துவ சாட்சிகளுக்கு இந்த பங்கு என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே பொறியியலாளர்கள் பல சமயங்களில் ஆலோசகர்களாகவும் செயல்படுகிறார்கள் அவர்கள் எதிரி மற்றும் சாத்தியமான எதிரியான சூழலில் சாட்சியமளிக்கிறார்கள் விபத்துக்கள் செயலிழப்புகள் அல்லது தொழில்நுட்பத்தின் பயன்பாடு சம்பந்தப்பட்ட பிற விஷயங்களுக்கான காரணங்களை விளக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் எனவே நீங்கள் இங்கே பார்த்தால் விபத்துகளின் செயலிழப்புக்கான காரணங்கள் அல்லது தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகளை உள்ளடக்கிய பிற விஷயங்களில் அவர்களின் கவனம் உள்ளது இது தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் போன்றவற்றைப் பயன்படுத்துவதால் இவை அதன் பின்விளைவுகள் என்பதால் பயன்படுத்தப்படும் கருவியின் தன்மையால் வழங்கப்பட்ட நிறுவனத்தின் அளவு என்ன என்பதைக் கண்டறிய ஒரு நிபுணராக பொறியாளர் இருக்கிறார் எனவே இது மாற்றப்பட வேண்டுமா அதனால் இழப்பீடு வழங்கப்பட வேண்டியவை மற்றும் அனைத்தையும் மறுபரிசீலனை செய்வது போல் இருக்க வேண்டும் இவை பொறியாளர்களால் எடுக்கப்பட வேண்டிய சில முக்கியமான முடிவுகள் அதனால் சில சமயங்களில் அவர்கள் நிபுணத்துவ சாட்சிகளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் எனவே இது ஒரு பாத்திரம் தொழில்நுட்பத்தில் காப்புரிமைக்கான வரைவைத் தயாரிப்பது போன்ற பொதுத் திட்டமிடலுக்கான கொள்கைகளை வடிவமைப்பதில் மற்றொரு பங்கு கவனம் செலுத்துவதாக இருக்கலாம் இதில் ஒன்று நிச்சயமாக நாம் பேசுவது போல் சட்ட வழக்கு உங்கள் நிறுவனத்திற்கு எதிராக அல்லது உங்கள் குழுவிற்கு எதிராக யாராவது ஏதாவது ஒன்றைக் கண்டறிந்தால் நீங்கள் ஒரு நிபுணத்துவ சாட்சியாக இருக்க வேண்டும் எனவே பொறியாளர்கள் இங்கு வாதி அல்லது சிவில் சட்ட வழக்குகள் அல்லது குற்றவியல் நடவடிக்கைகள் இரண்டிலும் பணியமர்த்தப்படலாம் எனவே சிவில் சட்ட வழக்குகள் அல்லது கிரிமினல் நடவடிக்கைகள் இரண்டிலும் வித்தியாசம் உள்ளதா அல்லது சில சமயங்களில் நிபுணத்துவ சாட்சியாக எடுத்துக்கொள்ளப்படும் பொறியாளர்கள் போன்ற 2 தரப்பினருக்கும் வித்தியாசம் இருப்பது போல் நீங்கள் காணலாம் எனவே அவர்கள் இங்கே சாட்சிகளைப் பற்றி பேசுகையில் என்ன நடக்கிறது ஜெனரல் தடயவியல் பொறியாளர்களின் பாத்திரத்தை வகிக்கிறார் எனவே பொறியியலாளர்கள் ஒரு மோசமான தயாரிப்பு தயாரிப்பைப் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு ஏற்படும் காயங்கள் அல்லது விபத்து ஏன் நடந்தது என்பதற்கான சாட்சியத்தை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இது ஆட்டோமொபைல் பொறியாளர்களால் செய்யப்படலாம் எனவே நாம் நிபுணரைப் பற்றி பேசுவது போல இது உங்கள் டொமைன் அறிவைப் பற்றி பேசுகிறது எனவே இந்த தயாரிப்பைப் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு ஏற்படும் காயங்கள் அல்லது விபத்து ஏன் நடந்தது எனவே ஆட்டோமொபைல் பொறியாளர்கள் ஏன் கார் தொடர்பான விபத்துகளைப் பற்றி பேசுகிறோம் என்று பேசும்போது இதைச் செய்யலாம் எனவே இப்போது நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் உங்களுக்குத் தெரிந்த பாலம் இடிந்து விழுந்து சில மரணங்கள் நடக்கக்கூடும் எனவே அந்த விஷயத்தில் பாலம் பொறியாளர்கள் சிக்கலை விளக்குவதில் சிறந்த நிபுணர்களாக இருக்கலாம் இந்த 2 சொற்கள் கண் சாட்சிகளுக்கும் நிபுணத்துவ சாட்சிகளுக்கும் வித்தியாசம் இருப்பதைப் போல நாம் மேலும் தொடர்வதற்கு முன் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கண் சாட்சிகள் உணரப்பட்ட உண்மைகளின் விஷயங்களில் சாட்சியமளிக்கிறார்கள் நிபுணத்துவம் வாய்ந்த சாட்சிகள் எதிர் தரப்பு நிபுணத்துவ சாட்சியின் கருத்துக்களைக் கருத்துத் தெரிவிப்பதில் அவர்களின் நிபுணத்துவப் பகுதியில் உள்ள அம்சங்களைச் சோதிப்பதில் பரந்த அட்சரேகைக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் எனவே நேரில் கண்ட சாட்சியில் அவர்கள் விஷயத்தை அப்படியே தெரிவிக்க வேண்டும் நிபுணர் சாட்சிகள் ஒரு பரந்த பாத்திரமாக அவர்கள் இயற்கையில் ஒரு வகையான புலனாய்வு எனவே அவர்களின் நிபுணத்துவப் பகுதியைப் பயன்படுத்தி அவர்கள் சொந்த வழியில் எதையாவது அர்த்தப்படுத்த முயற்சிக்கிறார்கள் மேலும் சிக்கலை மறுபரிசீலனை செய்ய முயற்சி செய்கிறார்கள் மற்றும் வெவ்வேறு இணைக்கப்படாத உண்மைகளுக்கு இடையிலான தொடர்பைக் கண்டறிய முயற்சிக்கிறார்கள் மேலும் அவர்கள் தலைப்பில் நிபுணர்களின் கருத்துக்களுக்கு எதிர் பக்கத்தில் கருத்து தெரிவிக்கலாம் எனவே இயற்கையான முறையில் விபத்துக்கான காரணங்கள் பற்றிய உண்மையைக் கண்டறிவதே நிபுணர் சாட்சியின் பங்கு என்று நாம் கூறலாம் எனவே அந்த உதாரணத்தை இங்கே எடுத்துக் கொண்டால் பொறியாளர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்பதால் நிறுவனத்திற்கான முடிவெடுப்பதில் அவர்களுக்கு நல்ல செல்வாக்கு இருப்பதால் துஷ்பிரயோகங்களும் சாத்தியமாகும் இப்போது இந்த முறைகேடுகளில் சிலவற்றைப் பார்ப்போம் முதலில் வாடகைக்கு துப்பாக்கிகள் இவை பணத்துக்காக தவறான சாட்சியம் அளித்து தவறு செய்த நபரை பிடிக்க முயல்கின்றன எனவே உண்மையில் பணத்திற்காக தவறான நபரின் பக்கத்தை எடுத்துக்கொள்வது இதுதான் வரையறை என்று நினைக்கலாம் எனவே எடுத்துக்காட்டாக ஏணியில் இருந்து விழுந்த நபர் அதன் மோசமான தரத்திற்காக உற்பத்தியாளர் மீது வழக்கு தொடர்ந்தார் எனவே ஒரு நபர் ஏணியில் இருந்து விழுந்து தயாரிப்பு போன்ற குணங்கள் மோசமானவை முடிப்பது நல்லது அல்ல எனவே பொறியாளரின் அசல் பாத்திரத்தைப் போலவே அவர் சாதாரண நபரை விட வடிவமைப்பை நன்றாகப் புரிந்துகொள்கிறார் அவரது வேலை சாதாரண நபரின் பக்கத்தில் நிற்பதும் உற்பத்தியாளரின் நடைமுறைகளை கேள்வி கேட்பதும் ஆகும் ஆனால் பணியமர்த்தப்பட்ட கட்டமைப்பு பொறியாளரில் முதலில் தவறு செய்யும் கட்சியால் பணியமர்த்தப்பட்டவர் அல்லது வீழ்ச்சியில் இருப்பவர் அவருக்கு செலுத்தப்பட்ட பணத்திற்கு உற்பத்தியாளருக்கு சாதகமான அறிக்கையை பொறியாளர் வழங்குகிறார் எனவே இந்த பகுதி மிகவும் முக்கியமானது எனவே சிலவற்றில் தவறான சாட்சியம் அளித்த நபருக்கு உதவ முயற்சிக்கிறேன் அவர் அல்லது அவள் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்ததால் அந்த நபருக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவப் போகிறேன் அடுத்ததாக விசாரணைகளை வெவ்வேறு திசைகளில் நகர்த்துவதற்காக கட்சியால் தவறாகப் பணம் பெறும் பொறியாளர்களுக்கு எதிராக நிதியைப் பற்றி பேசலாம் எனவே நாம் ஒரு விவாதத்திற்கு வெவ்வேறு தடங்களைக் கொண்டு வர முயற்சித்தால் எல்லாமே ஒன்றானால் மற்றொன்று உறுதியானது எனவே எல்லாமே ஒன்றையொன்று வெட்டக்கூடும் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதை நாம் தீர்மானிக்க விரும்பவில்லை எனவே இது சட்டப்பூர்வ செயல்முறைகளை திசைதிருப்ப வேண்டுமென்றே செய்யப்படுகிறது எனவே நீங்கள் நிதி சார்புகளைப் பற்றி பேசும்போது விசாரணைகளை வெவ்வேறு திசைகளில் நகர்த்துவதற்காக பொறியாளர்களுக்கு கட்சியால் பணம் கொடுக்கப்படுகிறது இதனால் மக்கள் தொலைந்து போகிறார்கள் மற்றும் அவர்கள் இல் தொடங்க வேண்டும் விவாதம் நிறைவடையவில்லை எனவே சர்ச்சையின் தங்கள் பக்கத்தை அடையாளம் காண பொறியாளர்களை பாதிக்கும் வகையில் பேசுவதன் மூலம் செல்வாக்கு செலுத்துவது போன்ற ஈகோ அடிப்படைகள் ஒருவேளை நாம் நடுநிலையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் முதன்மையான பொறுப்பு சமூகத்தை நோக்கியே உள்ளது அனுதாப சார்பு எனவே இது மற்றொரு விஷயம் சில சமயங்களில் நீதிமன்றம் விரும்புகிறது இது போன்ற நாடகங்கள் மற்றும் மிகவும் அணுகுமுறையின் அடிப்படையில் துயரங்களை வெளிப்படுத்த முயற்சிக்கும் நபர்களால் நிரப்பப்படுகிறது எனவே பொறியாளர்கள் மக்களின் அவலநிலையை அடையாளம் கண்டுகொள்வது போலவும் விசாரணைகள் பாதிக்கப்படலாம் அவர் ஒரு சிறந்த பேச்சாளராக இருந்தால் நீங்கள் இந்த உரிமைகளுக்காக போராடத் தொடங்குவீர்கள் மேலும் அரசை கவனிக்க வற்புறுத்துவார்கள் எனவே நேர்மறை மற்றும் எதிர்மறை அம்சங்களில் இருந்து பிற விளைவுகள் ஏற்படக்கூடிய விளைவுகளில் இதுவும் ஒன்றாகும் எனவே அதன் பிறகு என்ன நடக்கிறது இந்தச் சட்டப்பூர்வ அம்சத்திற்குப் பிறகு அவர்கள் பணியமர்த்தப்பட்ட இடத்தில் சில சார்புகள் பாத்திரங்களை வகிக்கின்றன மேலும் அவர்கள் அனுதாபச் சார்பு மற்றும் அனைத்தையும் பெறலாம் எனவே அது முடிவெடுப்பதை பாதிக்கலாம் எனவே ஆலோசகரின் மற்றொரு பாத்திரம் விளம்பரக் கதையைப் போன்றதாக இருக்கும் திட்டமிடல் மற்றும் கொள்கை வகுப்பதில் மற்றொரு பங்கு ஆலோசகர்களாக இருக்கலாம் என்று ஆலோசனை கூறுகிறது எனவே ஒரு திட்டமிடல் செய்யப்பட்டால் ஒரு கொள்கை உருவாக்கம் செய்யப்படுகிறது அவர்கள் எப்படி ஆலோசகர்களாக செயல்படுவார்கள் எனவே தயாரிப்பின் பயன்பாட்டைப் பற்றி எந்த முடிவு எடுக்கப்பட்டாலும் அது பொதுவாக மக்களைப் பாதிக்கும் கொள்கைகளைப் பற்றியது எனவே ஏழைகளுக்கான ஆன்லைன் சேவைகளை உருவாக்குவதற்கான கொள்கைகளை உருவாக்குதல் போன்றவை ஆகும் எனவே இது பெரிய தொகையை உள்ளடக்கியதால் மக்கள் அதை முக்கியத்துவத்துடன் பார்ப்பது போல் முக்கியமானது அவர்கள் பணத்திற்காக வரவில்லை ஆனால் இதுபோன்ற பெரிய திட்டங்களின் முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள் பணம் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான கண்டுபிடிப்புகள் வெளிவரலாம் எனவே என்ன நடக்கும் இந்தத் திட்டம் முக்கியமானதாக இருப்பதால் சில சமயங்களில் அவர்களின் தொழில்நுட்ப அமைப்பை வடிவமைப்பதை உறுதி செய்வதற்காக நிறைய பணம் செலுத்தப்படுகிறது இது ஏழைகளுக்கான தொழில்நுட்பத்தை எளிதாக்குவதன் மூலம் இதுபோன்ற திட்டங்களைச் சீராகச் செயல்படுத்துவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது எனவே வடிவமைப்பின் இந்த முக்கியத்துவம் காரணமாக அவர்கள் மற்றும் பொறியாளர்களின் பெரும் ஈடுபாடு உள்ளது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எவ்வாறு பங்கு வகிக்கலாம் சில நோக்கங்களை அடைய மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் அவர்கள் எவ்வாறு ஆலோசகர்களின் பாத்திரத்தை வகிக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கொள்கை வகுப்பில் அவர்கள் எப்படி விஷயங்களை மேம்படுத்த முடியும் எனவே பொறியாளர்களின் வேலை என்பது தொழில்நுட்பத் திறன்களைக் கடப்பதில் உள்ளது இந்த வரி ஏன் முக்கியமானது நாம் திரும்பிச் சென்றால் இவ்வளவு பெரிய அளவு பணம் சம்பந்தப்பட்டிருப்பதால் தொழில்நுட்பம் மிகவும் சிக்கலானதாக இருந்தால் அது மிகவும் முக்கியமானது ஆகும் சிலருக்குப் புரியலாம் சிலருக்குப் புரியாமல் போகலாம் இங்கே நாம் குறிப்பிட்டுள்ளபடி மக்கள் தொகை ஏழைகளுக்கான தொழில்நுட்பம் எனவே அவர்கள் மிகவும் சிக்கலான விஷயத்தைப் புரிந்துகொள்ளும் நிலையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த சிக்கலான விஷயங்களை அவர்களிடம் மிகத் தெளிவாகப் பேச வேண்டியிருக்கும் எனவே பொறியாளர்களின் பங்கு அதற்கு முக்கியமானது ஏனென்றால் சிக்கல்களின் சிக்கலான தன்மையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அவர்கள் அதை விளக்க முயற்சிக்கும் போது அனைவருக்கும் புரியும் வகையில் எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்பை உருவாக்க விரும்புகிறார்கள் அதனால்தான் இது பொறியாளர்களின் பணி போன்றது மற்றும் அதில் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறீர்கள் என்பது தொழில்நுட்ப சிக்கல்களைக் கடப்பதில் உள்ளது எனவே அடுத்த அமர்வில் தார்மீகத் தலைமையைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் மேலும் இது மற்றவர்களின் திறன்களை வளர்ப்பதில் பணியாற்றுவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது மேலும் சில முக்கிய கேள்விகளையும் விவாதித்து அதற்கான சாத்தியமான பதில்களில் வேலை செய்ய முயற்சிப்போம் இதனால் அத்தியாயத்தின் உள்ளடக்கங்களை மிகச் சிறந்த முறையில் புரிந்துகொள்வோம்